விரிவுரை 02 பொறியியல் வரைதல் அறிமுகம் II அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் பாடத்திற்கு வருக பொறியியல் வரைதல் அறிமுகத்தில் தொகுதி 1 மற்றும் விரிவுரை 2 இல் இருக்கிறோம் எங்கள் பாடநெறி உள்ளடக்கங்களை சுருக்கமாக மறுபரிசீலனை செய்வது பொறியியல் வரைதல் மற்றும் கூம்பு பிரிவுகள் ஆர்த்தோகிராஃபிக் கணிப்புகள் பிரிவுகள் ஐசோமெட்ரிக் கணிப்புகள் இந்த பகுதியில் கணினி கிராபிக்ஸ் பற்றிய ஒரு கண்ணோட்டம் மற்றும் ஒரு வடிவமைப்பு திட்டம் எங்கள் நிலையான பாடப்புத்தகங்கள் என் பட்டின் பொறியியல் வரைதல் மற்றும் ஆட்டோகேடில் பொறியியல் கிராபிக்ஸ் கணினி கிராபிக்ஸ் பற்றி நாம் கற்றுக் கொள்ளும்போது திடமான படைப்புகளுக்கு ஒரு அறிமுகத்தைப் பயன்படுத்துகிறோம் முதல் பகுதியில் பொறியியல் வரைபடங்களுக்கான அறிமுகம் இரண்டாவது சொற்பொழிவில் எங்கள் வரைபட பாடத்திட்டத்தில் பயன்படுத்தப்படும் வரைதல் கருவிகள் மற்றும் எழுத்துக்களை நாங்கள் உள்ளடக்குகிறோம் வரைதல் தாள்கள் வரைதல் தாளை மறைப்பதற்கான ஒரு வரைபடம் ஒரு வரைவு அல்லது டி சதுரம் செட் சதுரங்கள் மற்றும் புரோட்டாக்டர் ஆகியவை தரமான வரைதல் கருவிகள் மற்றும் பாகங்கள் எப்போதாவது நாங்கள் திசைகாட்டி மற்றும் வகுப்பிகள் பயன்படுத்துகிறோம் ஒரு வரைபடத்தின் இன்றியமையாத பகுதி பென்சில்கள் மற்றும் அழிப்பான் அரிதாக புள்ளிகளை இணைக்க பிரெஞ்சு வளைவுகளைப் பயன்படுத்துகிறோம் வழக்கமாக நாங்கள் ஃப்ரீஹேண்ட் ஓவியங்களுடன் செல்கிறோம் ஆனால் பிரஞ்சு வளைவுகளுடன் செல்ல வேண்டும் காகிதத்தை வைத்திருக்க எங்களுக்கு காகித கிளிப்புகள் மற்றும் ஊசிகளும் தேவை பென்சிலைக் கூர்மைப்படுத்த மணர்த்துகள்கள் கொண்ட காகிதம் கூர்மைப்படுத்துபவர் அல்லது கத்திகள் தேவை வரைதல் கருவிகள் மற்றும் ஆபரணங்களில் அத்தியாவசிய கூறு ஒரு வரைபட தாளைப் பயன்படுத்துகிறது இங்கே ஒரு குறிப்பிட்ட அகலம் மற்றும் நீளம் கொண்ட ஒரு வரைபட தாள் வார்ப்புருவைக் காணலாம் இது மிக நீண்ட செவ்வக தாள் வரைதல் காகிதமாகும் இந்திய தரநிலைகளின் வழக்கமான தரநிலை பணியகம் எந்த வரைபடத்தையும் பரிந்துரைக்கிறது இந்த வரைபடத் தாள்களை A0 போன்ற வெவ்வேறு வடிவங்களாக வகைப்படுத்துகிறது இது 1189 மில்லிமீட்டர் நீளமும் 841 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டது வழக்கமாக கிடைமட்ட திசையிலும் செங்குத்து குறுகிய பக்கத்திலும் ஒரு நீண்ட பக்கத்தை வைத்திருக்கிறோம் மற்ற தாள்களும் A1 அதாவது 849 மில்லிமீட்டர் 594 மில்லிமீட்டர் மூலம் கிடைக்கின்றன எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த வரைபடத் தாள்களுக்கு நாம் காணக்கூடிய ஒரு மூலைவிட்ட மறுபடியும் உள்ளது A2 அதாவது 594 மிமீ முதல் 420 மிமீ ஏ 3 அதாவது 420 மிமீ முதல் 297 மிமீ மற்றும் ஏ 4 அதாவது 297 மிமீ முதல் 210 மிமீ வரை எனவே வரைபடத் தாள்களில் இந்த தொடர்ச்சியான வடிவத்தை நாம் கூறலாம் பொதுவாக வரைதல் தாள்கள் அவற்றின் கணிப்புகளில் முப்பரிமாண பொருள்களைக் கொண்டிருக்கும் நீங்கள் முன் பார்வையில் இருந்து பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வரைதல் எப்படி இருக்கும் பக்க பார்வை அது எப்படி இருக்கும் என்று பார்க்கிறது பக்கத்திலிருந்து நாம் அந்த பொருளைப் பார்க்கிறீர்கள் என்றால் இதன் பொருள் ஒருவேளை இந்த திசையில் பொருள் உண்மையில் சாய்ந்த கணிப்புகளைப் போல தோற்றமளிக்கிறது மேலும் பொருள் பகுதியுடன் ஒரு ஹாஷாகக் காண்பிப்பதன் மூலம் ஏதேனும் வெட்டு பிரிவுகள் இருந்தால் மேலும் இது ஊசிகளையும் மூட்டுகளையும் மற்றும் பலவிதமான வெட்டு பிரிவுகளையும் கொண்டிருக்கலாம் அந்த விஷயங்களையும் குறிப்பிடலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட வகையான எழுத்துக்கள் இந்த ஒவ்வொரு பகுதியையும் குறிக்கும் அந்த வரைபடத் தாளின் உரிமை போன்ற ஒன்றைக் காண்போம் பெயர்கள் மற்றும் அதை உருவாக்கியவர் மற்றும் பொருள்கள் பண்புகள் மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது இது பல மாறிகள் வரைபடங்கள் மற்றும் எழுத்துக்களைக் கொண்டுள்ளது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் கூட யாராவது ஒரு கூறு தயாரிக்க விரும்பினால் அந்த கூறு குறிப்பிடப்பட வேண்டும் பரிமாணங்கள் அளவு சிக்கலான விவரங்கள் அனைத்தையும் குறிப்பிட வேண்டும் சுருக்கமாக இந்த ஓவியங்களை நாம் வரைவது ஒரு வரைபடத் தாள் பொதுவாக நாங்கள் BIS தரங்களை பரிந்துரைக்கிறோம் அந்த வரைபடங்கள் மற்றும் தலைப்பில் எப்போதும் இருங்கள் A0 A1 A2 A3 A4 அளவைக் குறிக்க மிக நீண்ட வரைபடத் தாளை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் அதில் பாதி உங்களுக்கு A1 ஐ வழங்குகிறது அந்த பாதியில் உங்களுக்கு A2 மேலும் A3 மற்றும் A4 ஐ வழங்குகிறது எனவே A4 என்பது பாரம்பரியமாக விடை ஸ்கிரிப்ட்களை எழுதுவதற்கு அல்லது எங்கள் பொருளை அச்சிடுவதற்குப் பயன்படுத்தும் தாள் நாங்கள் பயன்படுத்தும் நிலையான பக்கம் இது A4 A4 ஐப் பொறுத்தவரை A0 வழி பெரியது ஒருவர் பயன்படுத்த வேண்டிய சிறந்த வரைதல் தாள் எது ஒருவர் மிகச்சிறிய வரைதல் தாளைப் பயன்படுத்த வேண்டும் இது வரைதல் மற்றும் தீர்மானம் குறித்து முழுமையான தெளிவைத் தரும் ஒருவர் பயன்படுத்த வேண்டிய சிறந்த வரைதல் தாள் இதுதான் பொருள் சிறியது மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான கூறுகள் அதில் ஈடுபட்டிருந்தால் A2 தாளைப் பயன்படுத்துவது சரி பொருள் மிகப் பெரியது மற்றும் பல கூறுகளைக் கொண்டிருந்தால் விரிவான வெளிப்பாடு விவரங்களைக் கொடுக்க விரும்பினால் A0 தேவைப்படுகிறது நான் குறிப்பிட்டுள்ளபடி வரைதல் தாளில் ஒரு வரைபட இடம் சில எல்லைக்கோடுகள் மற்றும் தலைப்புத் தொகுதி ஆகியவை அடங்கும் நீண்ட பக்கமானது கிடைமட்ட திசையில் உள்ளது குறுகிய பக்கம் எப்போதும் செங்குத்து திசையில் இருக்கும் வரைதல் தாளுக்குப் பிறகு அடுத்தது அது வரைதல் தாள் எங்களுக்கு ஒரு வரைபடம் தேவை இங்கே நாம் பல்வேறு வகையான வரைதல் பலகைகளைக் காட்டியுள்ளோம் கிளாசிக்கல் ஒரு மர அமைப்பைப் பயன்படுத்துகிறது எனவே ஒரு சாய்ந்த விமானம் அதில் உங்கள் இருப்புக்களை பேனா பென்சில்கள் மற்றும் வரைதல் கருவிகள் போன்றவற்றை வைத்திருக்க ஒரு வரைபடத் தாள் மற்றும் ஒரு பெட்டியை சரிசெய்யப் போகிறது எனவே இந்த வரைதல் பலகைகள் உலோக மேற்பரப்புகள் மற்றும் பிளாஸ்டிக் மூலம் கூட உருவாக்கப்படலாம் வரைதல் பலகை அளவு எப்போதும் இந்த வரைதல் தாளை விட பெரியதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நாங்கள் A0 தாளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வரைதல் பலகையின் அளவு அந்த 1500 மிமீ விட 1000 மிமீ அகலத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும் தடிமன் 25 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் ஒருவர் A3 தாளைப் பயன்படுத்தினால் தேவையான வரைபட பலகை D3 அளவு வரைதல் அட்டவணைக்கு அடுத்து கோடுகள் வரைவதற்கு எங்களுக்கு ஒரு வரைவு அல்லது டி சதுரம் தேவை எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு இயந்திர வரைவு காட்டப்பட்டுள்ளது ஒரு வரைவு அம்சங்கள் ஒரு கவ்வியைக் கொண்டுள்ளது இதன் மூலம் ஒருவர் வரைவுக் குழுவிற்கு வரைவை சரிசெய்ய முடியும் அவிழ்ப்பதைத் திருத்துவதன் மூலம் ஒருவர் அந்த கவ்வியை இணைக்கும் நிலையில் இருப்பார் மேலும் அது இயந்திரக் கம்பிகளைக் கொண்டுள்ளது இதன் மூலம் கிடைமட்ட மற்றும் செங்குத்து திசைகளை அடையக்கூடிய நிலையில் இருக்கும் இதை அவிழ்ப்பதன் மூலம் இந்த அளவீட்டு அளவை சுழற்றலாம் மற்றும் எந்த சாய்ந்த திசையையும் ஒன்றுசேர்க்கலாம் வரைவின் அட்டவணை அல்லது வரைதல் தாளுக்கு ஏற்ப ஒரு கிடைமட்ட கோட்டை வரைய வேண்டும் இந்த வரைவைப் பயன்படுத்தி ஒருவர் முழுமையான செங்குத்து கோடுகளை வரையலாம் இந்த வரைவை நீங்கள் எங்கு நகர்த்தினாலும் அது எப்போதும் கிடைமட்ட மற்றும் செங்குத்து திசைகளை மட்டுமே காட்டுகிறது இந்த வரைவுகள் வெவ்வேறு வகைகளாகவும் இருக்கலாம் மினி டிராஃப்டர் என்று நாம் அழைக்கும் எளிய வரைவு இங்கே காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான அதிநவீன வரைவுகளும் உள்ளன அவை இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே இந்த ஸ்லைடர் முன்னும் பின்னும் செல்கிறது இதனால் இந்த கிடைமட்ட செங்குத்து கோடுகள் அந்த திசையில் அட்டவணையில் வரையப்படலாம் முந்தைய நாட்களில் மக்கள் டி சதுரங்களுடன் செல்வது வழக்கம் எனவே இது டி வடிவத்தில் உள்ளது எனவே இந்த தொகுதி வரைபட அட்டவணையுடன் சீரமைக்கப்பட்டவுடன் ஒருவர் கிடைமட்ட கோட்டை வரையலாம் வரைவுடன் மற்ற அத்தியாவசிய கூறுகள் தொகுப்பு சதுரங்கள் இவை வழக்கமாக 45 டிகிரி மற்றும் 30 60 டிகிரிகளில் வரும் இங்கே சாய்வு கோணம் 45 டிகிரி இதுவும் 45 டிகிரி இது 90 டிகிரி ஆகும் ஒருவர் மினி டிராஃப்டருடன் ஒரு சாய்ந்த கோட்டை வரைய விரும்பினால் ஒருவர் செட் சதுரத்தை அங்கேயே வைத்து அந்த திசையில் ஒரு கோட்டை வரைவார் மற்ற செட் சதுரம் இந்த பக்கத்தில் 30 டிகிரி மற்றும் இந்த பக்கத்தில் 60 டிகிரி வருகிறது மீதமுள்ள கோணம் 90 டிகிரி சில தொகுப்பு சதுரங்கள் இந்த வகையான சிக்கலான வளைவு வடிவங்களையும் கொண்டிருக்கின்றன வழக்கமாக இவை அக்ரிலிக் பிளாஸ்டிக் ஆகும் இதனால் வெளிப்படையான மற்றும் ஒருவர் அளவைக் கவனித்து இந்த இடங்களுடன் வரிகளையும் வைக்கலாம் மற்ற அத்தியாவசிய கூறு புரோட்டராக்டர் ஆகும் இதன் மூலம் அந்த புள்ளியால் செய்யப்பட்ட சாய்வு கோணத்தை ஒருவர் கவனிக்க முடியும் ஒரு இணையான செங்குத்தாக மற்றும் சாய்ந்த கோடுகளை வரைய இந்த வரைவுகளைப் பயன்படுத்தி சதுரங்களை அமைக்கிறோம் மற்ற வரைதல் கூறுகள் திசைகாட்டிகள் மற்றும் வகுப்பிகள் நிலையான வடிவியல் பெட்டியில் இந்த திசைகாட்டி உள்ளது இதன் மூலம் இந்த பொருளை நடுவில் வைத்து அந்த ஸ்லாட் வழியாக பென்சில் வைத்திருப்பதன் மூலம் ஒரு வட்டத்தை வரைய முடியும் ஒரு சரியான வட்டத்தை ஒரு வளைவை வரையலாம் மற்றொன்று வகுப்பி ஒரு வகுப்பினைப் பயன்படுத்தி ஒருவர் நீளத்தைக் கண்காணித்து மாற்ற முடியும் உதாரணமாக இரண்டு புள்ளிகள் உள்ளன அந்த நீளம் என்ன என்பதை நேரடியாக அளவிடுவதற்கு பதிலாக அதற்கான தூரத்தை மாற்ற விரும்புகிறோம் எனவே வகுப்பினைப் பயன்படுத்துகிறோம் அது சரி செய்யப்பட்டதும் அதே இடத்தில் மற்றொரு புள்ளியைப் பயன்படுத்தி அந்த நீளத்தை மாற்றவும் மேலும் நோக்கம் நாங்கள் வழக்கமாக வகுப்பிகளுடன் செல்கிறோம் இந்த திசைகாட்டிகள் வெவ்வேறு தரம் மற்றும் வலிமை கொண்டவை அதிநவீனமானவை நல்ல உலோக பிரேம்களைக் கொண்டுள்ளன இதனால் பிடியில் எப்போதும் நன்றாக இருக்கும் மேலும் இது பென்சில் ஈயத்தை செருகக்கூடிய பகுதியாகும் இது திசைகாட்டியின் மற்றொரு பாணி வில் திசைகாட்டி பொதுவாக நாம் அழைக்கிறோம் இதன் மூலம் ஒரு ஈயத்தை அங்கே வைக்கலாம் இது திசைகாட்டி இணைக்கும் பகுதியாகும் இது ஒரு பென்சில் ஈயத்தை செருகலாம் இங்கே பென்சில் தடங்கள் காட்டப்பட்டுள்ளன வழக்கமான பொறியியல் திசைகாட்டி வகுப்பிகள் வெவ்வேறு வடிவங்களில் வருகின்றன பயன்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் இந்த திசைகாட்டி பயன்படுத்துகிறார் இப்போது எந்த வரைபடத்திற்கும் முக்கிய கூறு பென்சில் சாதாரண பென்சில்களுடன் ஒப்பிடும்போது பொறியியல் வரைதல் ஸ்கெட்ச் பென்சில்கள் வெவ்வேறு தரங்களைக் கொண்டிருக்கும் வழக்கமாக அந்த கிராஃபைட் ஈயத்தின் கடினத்தன்மையின் அடிப்படையில் 16 தரங்கள் நாம் பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டாக 9H என்பது மிகவும் கடினமான கிராஃபைட் ஆகும் இது 6H 5H மற்றும் 4H ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் இது 3H மிகவும் கடினமான பென்சிலாகவும் அது B வகை மிதமான மென்மையாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்தால் 2B பென்சில்கள் மென்மையாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்தால் 3B பென்சில்கள் மிகவும் மென்மையாகவும் கருப்பு நிறமாகவும் 7B பென்சில்கள் எல்லாவற்றிலும் மென்மையாகவும் இருக்கும் எனவே இங்கே இடது புறத்தில் 6B 5B B 5H 3H மற்றும் 4H குறியீடுகளைப் போன்ற வெவ்வேறு பென்சில்களைக் காட்டியுள்ளோம் அதற்குக் கீழே பென்சிலால் செய்யப்பட்ட வண்ணத்தைக் காட்டியுள்ளோம் அந்த பென்சிலால் செய்யப்பட்ட வேறுபாடு இந்த பாடநெறிக்கான பரிந்துரைக்கப்பட்ட பென்சில்கள் இந்த நான்கு தரங்களாக உள்ளன 3H 2H H மற்றும் HB குறிப்பிடப்பட்டுள்ள பென்சிலின் தரம் 2H ஐப் பயன்படுத்தி கட்டப்பட்ட கோடுகள் ஒருவேளை பரிமாண கோடுகள் மற்றும் மையக் கோடுகள் ஆகியவற்றைக் கட்டுவதற்கான பென்சிலின் நோக்கம் அது பொருள் கோடுகள் மற்றும் எழுத்துக்கள் என்றால் அது எச் உடன் செய்யப்பட வேண்டும் மேலும் இது பரிமாண மற்றும் எல்லைக் கோடுகளைப் பற்றி ஏதாவது இருந்தால் ஒருவர் எச் பென்சிலைப் பயன்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக பி தர பென்சில்களில் அதிக கிராஃபைட் உள்ளது நாம் அட்டவணையைப் பார்க்கிறீர்கள் என்றால் பி எப்போதும் அதிக கிராஃபைட்டைக் கொண்டிருக்கிறது மற்றும் தைரியமான மற்றும் இருண்ட கோட்டை உருவாக்குகிறது மேலும் இந்த கோடுகள் ஒரு ஒளி பென்சிலைக் காட்டிலும் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் எச் கிரேடு பென்சில் நாம் அதைப் பயன்படுத்தினால் இதில் அதிக களிமண் உள்ளது இலகுவான மற்றும் நேர்த்தியான கோடுகள் வரையப்படலாம் மற்றும் இருண்ட பென்சிலைக் காட்டிலும் குறைவான மென்மையானது இப்போது பிரெஞ்சு வளைவுகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் எடுத்துக்காட்டாக என்னிடம் மூன்று தரவு புள்ளிகள் இருந்தால் ஒருவர் தன்னிச்சையான ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சை வரையலாம் அல்லது ஒரு பிரெஞ்சு வளைவைப் பயன்படுத்தலாம் இதனால் அந்த வளைவின் வழியாக புள்ளி கடந்து ஒரு நல்ல மென்மையான கோடு மூலம் அதை இணைக்க முடியும் இந்த பிரஞ்சு வளைவுகள் மற்றும் இந்த பிரஞ்சு வளைவுகள் நமக்கு தேவைப்படும் மேலும் நோக்கம் யூலர் சுருள்களிலிருந்து உருவாக்கப்பட்ட பகுதிகள் யூலர் சுழல் ஒரு பகுதி எடுக்கப்படும் மேலும் இந்த பிரஞ்சு வளைவு உருவாக்கப்பட்டு வளைவுகளின் இலவச வடிவத்தை வரைவதற்கு பொருள் எடுத்துக்காட்டாக கோலீனியர் அல்லாத பல புள்ளிகளைக் கடந்து செல்லும் மென்மையான வளைவு ஒரு வளைவைக் குறிக்க நாங்கள் பிரஞ்சு வளைவுகளைப் பயன்படுத்துகிறோம் வழக்கமாக நீளமானவை பரவளையத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன நீள்வட்டத்திற்குப் பயன்படுத்தப்படும் குறுகியவை மற்றும் நடுத்தரவை ஹைப்பர்போலாஸுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இது வெவ்வேறு நீள்வட்ட வளைவுகளையும் கொண்டுள்ளது எனவே வளைவின் இலவச வடிவம் தேவைப்படும்போதெல்லாம் இந்த பிரஞ்சு வளைவுகளைப் பயன்படுத்துகிறோம் மரம் தயாரித்தல் மற்றும் வெட்டுவதற்கு கூட மக்கள் ஒரு நல்ல பூச்சு பெற உலோக பிரஞ்சு வளைவுகளைப் பயன்படுத்துகிறார்கள் மற்ற வரைதல் கருவிகள் மற்றும் பாகங்கள் காகித கிளிப்புகள் மற்றும் ஊசிகளாகும் எனவே எங்களிடம் ஒரு வரைபடம் இருக்கும் போதெல்லாம் இதை வைத்திருப்பது பலகை அந்த வரைபடத்தில் வரைபட தாளை வைத்திருக்க விரும்புகிறோம் இது காகிதம் அதைப் பிடிக்க இந்த கிளிப் ஏற்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் அதை இறுக்கமாகப் பிடிக்க எங்களுக்கு இந்த கிளிப்புகள் தேவை சில நேரங்களில் மக்கள் ஊசிகளையும் பயன்படுத்துகிறார்கள் சில நேரங்களில் பென்சிலைக் கூர்மைப்படுத்த எங்களுக்கு மணர்த்துகள்கள் கொண்ட காகிதம் தேவைப்படுகிறது மேலும் இந்த மணர்த்துகள்கள் கொண்ட காகிதத்தில் சற்று பரந்த வரிகளை உருவாக்க நாங்கள் வழக்கமாக இந்த பென்சிலைத் தேய்க்கிறோம் மிகவும் கூர்மையான மூலைகளை வைத்திருக்க நாங்கள் இந்த கூர்மைப்படுத்தியைப் பயன்படுத்துகிறோம் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட அழிப்பான் ஸ்டேட்லெர் ஆகும் இது எப்போதும் இந்த மென்மையான வகையான அழிப்பைக் கொண்டுள்ளது தைரியமான தாள் பென்சில்கள் கூர்மைப்படுத்துபவர் கிளிப்புகள் திசைகாட்டி வகுப்பி மற்றும் செட் சதுரங்கள் போன்ற இந்த அத்தியாவசிய வரைதல் கருவிகளுக்குப் பிறகு முதல் நோக்கம் கடிதங்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதுதான் இந்த பிரிவில் வரைபடத்தில் ஈடுபடும் எழுத்து பாணிகளை நாங்கள் உள்ளடக்குகிறோம் எழுத்துக்கள் என்பது எழுத்துக்கள் மற்றும் எண்களை எழுதும் பாணி எடுத்துக்காட்டாக நாம் A B C D மற்றும் Z வகையான விஷயங்களையும் 0 1 2 3 முதல் 9 வகையான உறுப்புகளையும் பயன்படுத்துகிறோம் வழக்கமாக இது மிகவும் ஃப்ரீஹேண்ட் எழுத்துக்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது அதுவும் கோதிக் பாணியில் உள்ளது இந்த பாணி ஒரு நிலையான கோடு தடிமன் நேராக கோதிக் அல்லது செங்குத்து பக்கவாதம் கொண்ட செங்குத்து பக்கவாதம் அல்லது சாய்ந்த கோதிக் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் எனவே நாம் நேராக செங்குத்து A அல்லது சாய்ந்த A ஐப் பயன்படுத்துகிறோம் இது சாய்ந்திருந்தால் 75 டிகிரி இருக்க வேண்டும் மற்றும் ஒரு வழிகாட்டி வரி இருக்கும் அந்த வழிகாட்டி வரிகளில் நாம் எந்த எழுத்தையும் வரைகிறோம் எழுத்து உயரத்தை சீராக்க பொதுவாக 3 மில்லிமீட்டர் வழிகாட்டுதல்கள் பயன்படுத்தப்படும் எனவே உங்கள் கடிதங்கள் 3 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்க வேண்டும் இது உயர தலைநகரங்களை எழுதுவது போன்றது என்றால் நாங்கள் 2 5 மில்லிமீட்டர்களைப் பயன்படுத்துகிறோம் இது கோடுகளின் தடிமன் போன்றது என்றால் நாங்கள் 0 18 மி அதைப் புரிந்து கொள்ள வலது புறத்தில் இந்த I கடிதம் எங்களிடம் உள்ளது இது h இன் உயரமும் d இன் அகலமும் கொண்டது எனவே இங்கே h 2 5 மில்லிமீட்டர் மற்றும் d 0 18 மில்லிமீட்டர் இதேபோல் நாம் சிறிய எழுத்துக்களைப் பயன்படுத்தினால் ஒருவர் 2 5 மில்லிமீட்டர் ஈட்டர் 2 5 மில்லிமீட்டர் அல்லது அதைவிடக் குறைவாக பயன்படுத்த வேண்டும் கதாபாத்திரங்களுக்கு இடையில் இடைவெளி எடுத்துக்காட்டாக இந்த இடைவெளி எதுவாக இருந்தாலும் இந்த எழுத்து மற்றும் அந்த எழுத்து 0 35 மில்லிமீட்டர் பயன்படுத்தப்பட வேண்டும் நாம் 2 5 மில்லிமீட்டரையும் 0 18 மில்லிமீட்டரையும் தடிமனாகப் பயன்படுத்துகிறோம் என்றால் கடிதத்திலிருந்து கடிதத்திற்கு இடையிலான இடைவெளி 0 35 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும் அடிப்படை எழுத்துகளின் குறைந்தபட்ச இடைவெளி போன்ற பிற வகைகளும் உள்ளன மேலும் சொற்களுக்கு இடையில் குறைந்தபட்ச இடைவெளியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மாதிரியான எழுத்து பாணியால் நாம் மேலே சென்று ஓவியங்களை வரைந்து அவற்றைக் குறிக்கலாம் பாணியில் உள்ள பொதுவான கடிதம் தலைப்பு தொகுதிகள் வசன வரிகள் தலைப்புகள் புனைவுகள் அட்டவணைகள் பொருள் பட்டியல்கள் போன்ற குறிப்புகளுக்கு எழுதுவதை உள்ளடக்கியது எடுத்துக்காட்டாக இது தலைப்புத் தொகுதி என்றால் நாங்கள் 10 மில்லிமீட்டர் வகையான எழுத்துக்களைப் பயன்படுத்துகிறோம் தலைப்பு வரைபடங்கள் நாம் 6 மில்லிமீட்டர் வகையான விஷயங்களைப் பயன்படுத்துகிறோம் எந்த வசன வரிகள் 3 மில்லிமீட்டர் மற்றும் எந்தவொரு சகிப்புத்தன்மையையும் பயன்படுத்துகிறோம் மேலும் இதை 2 மில்லிமீட்டர் அடிப்படையில் குறிப்பிடுகிறோம் இன்றைய வகுப்பில் இந்த வரைபடங்களின் வரைதல் கருவிகள் மற்றும் எழுத்துக்களை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் அடுத்த வகுப்பில் வரைபடத்தில் ஈடுபட்டுள்ள தளவமைப்புகள் நாம் உருவாக்கக்கூடிய வடிவியல் வளைவுகள் மற்றும் பரிமாணத்தையும் சகிப்புத்தன்மையையும் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது பற்றி அறிந்து கொள்வோம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்